இன்டிஜெர் ஓவர்ஃப்ளோ பாதிப்புகள் குறித்த இந்த செயல் விளக்கத்திற்கு வரவேற்கிறோம் எனவே இன்று நாம் பார்ப்பது மிகவும் எளிமையான நிரலாகும் இது நம்மில் பலர் இந்த குறிப்பிட்ட வழியில் குறியீடாக்குகிறோம் ஆனால் இந்த நிரலில் ஒரு பாதிப்பு இருப்பதை நாம் உண்மையில் நிரூபிப்போம் மேலும் இந்த பாதிப்பு எவ்வாறு எக்சிக்யூஷன் ஐ உண்மையில் திசைதிருப்ப பயன்படுத்தலாம் அல்லது நிரல் மிகவும் அசாதாரணமான முறையில் நடந்து கொள்ளலாம் என்பதைக் காண்பிப்போம் செக்யூர் சிஸ்டம் இன்ஜினியரிங் NPTEL பாடநெறி மற்றும் இந்த நிரல் இந்த அடைவில் NPTEL Codesmodule7 இருக்கும் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்துடன் அனுப்பப்படும் VM இல் நாம் பார்க்கும் குறியீடு உள்ளது எனவே நாம் கோப்பை integer overflow c பார்க்கிறோம் இப்போது நாம் பார்க்கும் நிரல் மிகவும் எளிது இங்கு இரண்டு செயல்பாடுகள் உள்ளன ஒரு மெயின் மற்றும் செயல்பாடு மெயின் செயல்பாட்டில் மூன்று இடத்துரி மாறிகள் ab மற்றும் c a இன் மதிப்புகள் 1 b அதை கமன்ட் லைன் ஆர்க்யுமன்ட் இலிருந்து உள்ளீடாக எடுத்துக்கொள்கிறது மற்றும் c என்பது ab என்று அடிப்படையில் செய்கிறது இப்போது c க்கு 0 ஐ விட அதிகமான மதிப்பு இருந்து அதாவது c என்பது ஒரு நேர்மறையான எண்ணாக இருந்தால் c இன் மதிப்பு 0 ஆகிறது மற்றும் செயல்பாடு நிறுத்தப்படும் எனவே முதலில் இது சரியான வழியில் வேலை செய்கிறதா என்று பார்ப்போம் எடுத்துக்காட்டாக இந்த குறியீட்டை பின்வருமாறு மேக் டீம் பின்னர் மேக் செய்து நீங்கள் இன்டிஜெர் ஓவர்ஃப்ளோ ஐ இயக்கி மேலும் 55 போன்ற a எண்ணைக் குறிப்பிடவும் நாம் பார்ப்பது என்னவென்றால் 55 1 56 என மொத்தம் அச்சிடப்படுகிறது இப்போது குறியீட்டை கண் இமைப்பதன் மூலம் குறியீட்டில் உள்ள பிழை மிகவும் தெளிவாக இல்லை இருப்பினும் இப்போது நாம் காண்பிப்பது என்னவென்றால் உள்ளீட்டை மாற்றுவதன் மூலம் பொதுவாக பயனர் கட்டுப்பாட்டில் இருக்கும் தாக்குபவர் இந்த நிரலை தீங்கிழைக்கும் வகையில் செயல்பட வைக்க முடியும் எடுத்துக்காட்டாக தாக்குபவர் b க்கு நேர்மறையான மதிப்பைக் கொடுக்கலாம் மற்றும் இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டைப் பயன்படுத்த அழைக்கும் எனவே நாம் உண்மையில் இங்கு பயன்படுத்தப் போகும் ஒரு பாதிப்பு என்னவென்றால் இந்த மாறிகள் int ஒவ்வொன்றும் 2 31 அளவைக் கொண்டிருக்கின்றன எனவே பொதுவாக இது சைன்ட் இன்டிஜர் எனவே இந்த 32 பிட் கணினியில் சைன்ட் இன்டிஜர் இல் குறிப்பிடக்கூடிய அதிகபட்ச மதிப்பு 2 31 1 எனவே இந்த மதிப்பு உண்மையில் b க்கு உள்ளீடாக வழங்கப்பட்டால் இந்த அதிகபட்ச மதிப்பு 1 ஒரு மடக்குதலை ஏற்படுத்தும் மேலும் c இன் மதிப்பு 0 ஆக மாறும் எனவே 2 31 1 இன் மதிப்பைப் பெறலாம் எனவே நாம் இப்போது கணக்கிடுதலை பார்போம் எனவே அதை தசம பயன்முறையில் வைப்போம் மற்றும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது 231 1 இன் குறிப்பிட்ட மதிப்பு 2147483647 ஆகும் ஆகவே நமக்கு இன்புட் ஓவர்ஃப்ளோ ஆக கொடுப்போம் மற்றும் இங்கே இந்த மதிப்பு ஒட்டவும் மற்றும் நாம் பார்ப்பது என்னவென்றால் c இன் மதிப்பு உண்மையில் 0 ஆகிவிட்டது எனவே இந்த if கண்டிஷன் நுழையவில்லை மாறாக செயல்பாடு செயல்படுத்தப்பட்டது எனவே தாக்குதல் செய்பவர்கள் இந்த வழியில் என்ன செய்ய முடியும் என்றால் நீங்கள் தானாக எடுக்கும் உள்ளீடுகளை அவர்கள் கையாள முடியும் இதனால் ஒரு ஓவர்ஃப்ளோ உள்ளது மேலும் சோதனையின் போது இதுபோன்ற ஓவர்ஃப்ளோ பற்றி நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள் இதன் மூலம் அவர்கள் குறியீட்டில் பாதிக்கப்படக்கூடிய செயல்பாடுகளை உண்மையில் செயல்படுத்த முடியும் மேலும் தீங்கிழைக்கும் பல அம்சங்களைச் செய்ய முடியும் எனவே சிலவற்றை நாம் முந்தைய வீடியோக்களில் பார்த்த இன்டிஜெர் ஓவர்ஃப்ளோ தொடர்பான இந்த விரிவுரையின் ஒரு பகுதியாக விவாதித்திருக்கிறோம் மேலும் இந்த நவீன தீம்பொருளில் பல இதுபோன்ற பாதிப்புகளை இன்டிஜெர் ஓவர்ஃப்ளோவில் பயன்படுத்தும் அல்லது இன்டிஜெர் இன் சைன்ட்னஸ் அல்லது இன்டிஜெர் இன் விட்த் இல் செயல்படுத்தப்படுவதைத் தடுக்கவும் மற்றும் பேலோடுகளை உருவாக்கவும் பயன்படும் நன்றி